மாணவர்களை வரவேற்கிறேன் சென்ற வகுப்பில் மார்ஜினல் காஸ்டிங் பற்றி விவாதித்தோம் அதனுடைய அடிப்படை கொள்கைகள் அதனுடைய நுட்பங்களின் பயன்கள் சந்தையின் நிலவரங்கள் அல்லது ஒரு போட்டியான சூழ்நிலை இவற்றில் இதனைக் கொண்டு எவ்வாறு பயன்படுத்தி சந்தையில் நிலைப்பது அல்லது போட்டிகளை எவ்வாறு தாக்குபிடிப்பது என்று பார்த்தோம் ஒருவேளை அவர்களால் மொத்த செலவை வசூலிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் சந்தையை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் எனவே மொத்த செலவை வேரியபில் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் மூலம் வகுத்து கண்டுபிடித்தோம் இப்போது அடுத்த சூழலுக்கு படிப்படியாக செல்வோம் இது 3 படிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலில் வேரியபில் காஸ்ட் வசூலிக்கிறோம் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் பெறுவதற்கு முயற்சிக்கிறோம் அதன் பின்னர் சிறிதளவு லாபத்தை பெற முயற்சிக்கிறோம் எனவே சென்ற வகுப்பில் நான் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் மற்றும் மார்ஜினல் காஸ்டிங் இவற்றிற்கான வேறுபாடுகளை சொன்னேன் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் என்பது மொத்த செலவை எடுத்துக்கொண்டு அதனுடன் பிக்ஸட் அதன்பின் லாபம் இவற்றை சேர்ப்பது ஆனால் மார்ஜினல் காஸ்டிங் முறையில் லாபத்தை நேரடியாக அடையும் முறையை பின்பற்றுவது இல்லை லாபம் என்பது இரண்டு படிகளாக கணக்கிடப்படுகிறது முதலில் பங்களிப்பை கணக்கிடுகிறோம் அதன்பின் பங்களிப்பினால் அந்த லாபத்தை கணக்கிடுகிறோம் கணக்கிடும்போது மேலும் ஒரு படி சென்று மார்ஜினல் காஸ்ட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையில் செய்கிறோம் அல்லது டோட்டல் காஸ்டிங் முறையில் செய்கிறோம் எப்படி செய்வது முதலில் விற்கும் விலையை எடுத்துக்கொண்டு மொத்த செலவை கழித்து வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இவற்றுடன் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து பின்னர் விற்கும் விலையில் மொத்த செலவை கழித்து லாபத்தை கணக்கிடுகிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் லாபத்தை நேரடியாக கண்டுபிடிக்கவில்லை லாபத்தை கண்டுபிடிக்க மேலும் ஒரு படி சென்று செல்கிறோம் விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஏனென்றால் நாம் நமது பங்களிப்பை முதலில் வசூலிக்க வேண்டும் அதன் அர்த்தம் விற்கும் விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் பின்னர் பங்களிப்பில் மீதம் இருப்பதை வைத்து பிக்ஸட் செலவுகளும் சம்பாதிக்க இருக்கும் லாபமும் எனவே சரியான செலவுகளையும் அதன் பின்னர் பிக்ஸட் செலவுகளையும் பங்களிப்பில் இருந்து கழித்தபின் ஏதேனும் தொகை மீதம் இருந்தால் அது லாபம் என்று கொள்ளலாம் இல்லையென்றால் லாபம் இல்லை எனவே பங்களிப்பு என்பது என்ன இந்த நிறுவனத்தின் பங்களிப்பு என்பது மொத்த விற்பனையில் இருந்து வேரியபில் காஸ்ட் என்பதை சந்திக்கிறோம் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் என்பதை எதிர்கொள்கிறோம் கடைசியில் லாபத்தை அடைகிறோம் இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் அதன்பின் மற்ற வித்தியாசங்கள் என்றால் இறுதி கையிருப்பை மதிப்பீடு செய்வது என்பது இறுதித் தீர்ப்பை மதிப்பீடு செய்வதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அது லாபத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு படிவம் ஏனென்றால் நாம் லாபத்தை வேறு வழியில் இறுதி கையிருப்பை கொண்டு கணக்கிடுகிறோம் கையிருப்பு மிக மிக முக்கியமான பங்குவகிக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு நிறுவனத்திடமும் இதில் கையிருப்பில் பங்கு என்ன என்பதை கேட்டால் உதாரணமாக லாப நஷ்டக் கணக்குகளை தயார் செய்யும்போது முதல் பகுதியில் லாப நஷ்ட கணக்கு வியாபார கணக்கின் வடிவமாக வருகிறது வியாபாரம் மற்றும் லாப நஷ்ட கணக்குகள் என்பது மேல்பாகத்தில் முதலில் வியாபார கணக்கு அதன்பின் வருவது லாப நஷ்ட கணக்கு எதை எங்கே எடுத்தோமோ அதை அங்கேயே எடுக்கிறோம் நீங்கள் எடுக்கும் நேரடி பொருள் நீங்கள் எடுக்கும் நேரடி தொழிலாளர்கள் நீங்கள் எடுக்கும் நேரடி மேல்நிலை செலவுகள் பின்னர் நாம் விற்பனையை எடுக்கிறோம் அதை வைத்து விற்பனையை இங்கே வைக்கிறோம் பின்னர் இறுதி கையிருப்பை இங்கே வைக்கிறோம் எனவே உற்பத்தியின் மொத்த அளவு என்பது உற்பத்தியின் மொத்த அளவினை சித்தரிக்கிறது அந்த நிறுவனம் சந்தையில் உற்பத்தியான பொருட்களை விற்றது போக சிறிதளவு உற்பத்தி மீதம் ஆகிறது அதனை இறுதி கையிருப்பாக வைத்து பின்வரும் காலகட்டங்களில் அதனை சேர்க்கிறோம் இதனுடைய மொத்தம் உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் என்றால் நமது மொத்த உற்பத்தியின் மதிப்பு என்பது அத்தனை சேர்த்து அதன்பின் மொத்த செலவை வசூலிக்க வேண்டும் முதலில் மொத்த செலவை வசூலிக்கிறோம் அதில் உதாரணமாக நேரடி பொருள் விலை என்பது 50 ஆயிரம் ரூபாய் தொழிலாளர் செலவு பத்தாயிரம் ரூபாய் மேல்நிலை செலவு என்பது பத்தாயிரம் ரூபாய் இதன் மூலம் வரும் மொத்த செலவு எவ்வளவு 70 ஆயிரம் ரூபாய் இப்போது மொத்த லாபம் என்று நாம் சொல்லும் ஜிபி என்பது இந்த விஷயத்தில் 30000 எனவே இரு புறத்தில் இருந்தும் அது ஒரு லட்சம் என்று வருகிறது இப்போது இறுதி கையிருப்பில் முக்கியத்துவம் உங்களுக்குப் புரிந்திருக்கும் இறுதி கையிருப்பு அதிகமாக இருந்தால் மொத்த லாபம் என்பதும் அதிகமாக இருக்கும் இறுதி கையிருப்பு குறைவாக இருந்தால் மொத்த லாபம் சற்று குறைவாக இருக்கும் எனவே மார்ஜினல் காஸ்டிங் என்பதற்கு கீழ் நாம் இறுதி கையிருப்பை மதிப்பீடு செய்தால் அல்லது இறுதி கையிருப்பை கையிருப்பில் மதிப்பு எடுத்துக்கொண்டால் அதனுடைய முறை வித்தியாசப்படும் இங்கு அது என்ன வித்தியாசம் என்றால் லாபம் என்பது இறுதி கையிருப்பில் மதிப்பை கொண்டு கணக்கிடும் முறை அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறை இது மார்ஜினல் காஸ்ட் இம்முறையின் கீழ் வருகிறது இங்கே நான் ஒரு அனுமான அறிக்கையை கொடுத்திருக்கிறேன் அடிப்படையில் இதை நீங்கள் லாப அறிக்கை என்றோ அல்லது நிறுவனத்தின் வருமான அறிக்கை என்றோ எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய வருமான அறிக்கையின் படி மொத்த விற்பனையின் மதிப்பு என்பதை இங்கே மேலே கொடுத்திருக்கிறோம் இங்கே என்ன கொடுத்திருக்கிறோம் மொத்த விற்பனை மதிப்பு என்பது 30 லட்சம் உற்பத்தி செலவை இங்கே கழித்து இருக்கிறோம் இது மொத்த செலவு முறை என்பதன் கீழ் வருகிறது அது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையின் கீழ் இருக்கிறது சாதாரணமாக பேலன்ஸ் சீட் நாம் தயார் செய்யும் போது வருமான அறிக்கை என்பதை தயார்செய்து சாதாரண லாப நஷ்ட அறிக்கையை தயார் செய்கிறது அதில் மொத்த செலவு வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் என்பதை குறிப்பிடுகிறோம் ஒரு வருமான அறிக்கையில் அல்லது லாப அறிக்கையில் இதனை தெரிவிக்கிறோம் இந்த செங்குத்து அட்டவணையில் மேலே இன்றைய நாட்களில் இந்திய நிறுவன சட்டம் 2013 என்று குறிப்பிட்டு வருமான அறிக்கை தயார் செய்யப்படுகிறது இந்த செங்குத்தான வரிசையில் நான் சொன்னது போல் அல்லாமல் எதற்காகச் சொன்னேன் என்றால் இந்த அட்டவணை எவ்வளவு பழையது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்தப் படிவம் தேவைப்படுகிறது எனவே வருமான அறிக்கை தயார் செய்யும் முறையில் லாபத்தை கணக்கிடுகிறது லாபத்தின் தொகை இங்கே எவ்வளவு 264375 இப்போது இங்கே லாபத்தை கணக்கிட்டு விட்டோம் நமது மொத்த விற்பனை என்பது 150000யூனிட்டுகள் ஒரு யூனிட்டின் விலை ரூபாய் 20 இதை வைத்து இந்த விற்கும் விலையை வைத்து நாம் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் உற்பத்தி செலவு எவ்வளவு மொத்தமாக உற்பத்தி செய்தது இந்த காலகட்டத்தில் 160000 யூனிட்டுகள் அதன் விலை 11 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு எனவே 1760000 வேரியபில் காஸ்ட் 35 ஆயிரம் அதிகரித்திருக்கிறது இங்கே நிலையான வேரியபில் காஸ்ட் எதிர்பார்த்தது ரூபாய்11 சிறிது உயர்ந்திருக்கிறது சாதாரணமான செலவை காட்டிலும் இம்முறை சற்று அதிகரித்தது 35000 வந்திருக்கிறது இது அடுத்த சுற்று உற்பத்திக்கு வரும்போது உற்பத்தியை நிறைவு செய்யும்போதுஉற்பத்தி செலவு விலை ரூபாய் 11 ஒரு யூனிட்டுக்கு என்று வரலாம் ஆனால் இந்த முறை சில கட்டுக்கு உள் வராத காரணங்களினால் இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது வேரியபில் காஸ்ட் இந்த அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது அதனால் இதை இதனுடன் அதாவது1760000 அதனை நான்போட்டு வைத்திருக்கிறேன் இது ஏனென்றால் ஒரு முறை நிகழக்கூடியது அடுத்த முறை இந்த உயர்வு இருக்கலாம் அல்லது சற்றேறக்குறைய வரலாம் எனவே இதனை தனியாக வைத்து அதன்பின் செலவினை கொடுத்திருக்கிறேன் எனவே முதலில் வேரியபில் காஸ்ட் எடுத்திருக்கிறோம் அதன் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் எடுக்கப் போகிறோம் இவை இரண்டும் சாதாரண செலவு அறிக்கையில் இருந்து எடுத்து மொத்த உற்பத்தி செலவினை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அது 2155000 இப்போது இந்த விஷயத்தில் ஆரம்ப கையிருப்பு 10000 யூனிட்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் அதனை 10000 யூனிட்டுகளை மதிப்பிட்டால் மொத்த மதிப்பு 130000 ரூபாய் மொத்த சரக்கு மதிப்பு 130000 ரூபாய் இதை எவ்வாறு மதிப்பிடுவது என்றால் அதனை மொத்த உற்பத்திச் செலவில் இருந்து மதிப்பீடு செய்தோம் மொத்த உற்பத்தி செலவு 11 ரூபாய் என்பது வேரியபில் காஸ்ட் மற்றும் 2 ரூபாய் பிக்ஸட் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு அது நிலையானது என்று நமக்குத் தரப்பட்டிருக்கிறது எனவே நாம் இப்போது ஆரம்பக் கையிருப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் நாம் மொத்தம் எத்தனை யூனிட்டுகள் சந்தையில் விற்றோம் நாம் விற்றது 150000 யூனிட்டுகள் நமது இறுதி கையிருப்பு எவ்வளவு 20000 யூனிட்டுகள் எனவே இதன் அர்த்தம் 150000 யூனிட்டுகள் விற்பனை என்றால் மொத்தம் உற்பத்தி செய்தது 170000 யூனிட்டுகள் மொத்த யூனிட்டுகளில் இருந்து நடப்பு காலத்தில் நாம் உற்பத்தி செய்தது 160000 யூனிட்டுகள் இதில் 10000 எங்கிருந்து வருகிறது பத்தாயிரம் என்பது நமது ஆரம்ப கையிருப்பு முந்தைய காலத்தில் செய்த உற்பத்தி எனவே ஆரம்ப கையிருப்பில் மதிப்பு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக மொத்த செலவு என்பது வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் என்பதன் கூட்டுத்தொகை எனவே ஆரம்ப கையிருப்பில் மொத்த மதிப்பு 130000ரூபாய் தன்னுடைய மொத்த உற்பத்தி செலவு என்பது 150000 யூனிட் 2155000 கூட்டல் ஆரம்ப கையிருப்பு தொகை 130000 என்று பார்த்தால் மொத்த உற்பத்தி செலவு 2285000 ரூபாய் அது மொத்தம் 160000 யூனிட்டுகள் இதில் நாம் விற்பனை செய்த 150000 யூனிட்களை காண்பிக்கவில்லை எனவே மொத்தம் உற்பத்தி 160000 யூனிட்டுகள் அதனுடைய செலவு 2155000 கூட்டல் ஆரம்ப கையிருப்பு மதிப்பு 130000 ரூபாய் எனவே இங்கு இறுதி கையிருப்பை கழிக்கவேண்டும் மொத்த செலவு 2285000 ரூபாய் இதுதான் உற்பத்தி செலவு இது தற்போதைய காலத்தில் 160000 யூனிட்டுகள் தயார் செய்வதற்கு உண்டானது இதனுடன் ஆரம்ப கையிருப்பு மதிப்பு 130000 எனவே மொத்தம் 2285000 இந்த மொத்த உற்பத்தி 170000 யூனிட் என்பது அப்படியே சந்தைக்கு செல்லவில்லை 150000 யூனிட்டுகள் மட்டுமே சந்தைக்குச் சென்றது எனவே இந்த மொத்த உற்பத்தி 170000 யூனிட்டில் 150000 யூனிட் சந்தைக்கு போனது போக 20000 யூனிட்டுகள் இறுதி கையிருப்பாக வைக்கப்பட்டது இது முந்தைய காலத்திலிருந்து வந்த இறுதி கை இருப்பான 10000 யூனிட் நடப்புக் காலத்தில் செய்த உற்பத்தி அதன்பின் கிடைத்த இறுதி கையிருப்பு 20000 யூனிட்டுகள் எனவே என்ன செய்தோம் இந்த 2285000 மொத்த செலவு இதிலிருந்து இறுதி இருப்பின் மதிப்பை கழிக்கவேண்டும் இறுதி கையிருப்பில் மதிப்பு எவ்வளவு இதற்கு முதலில் மொத்த உற்பத்தி செலவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்த உற்பத்தி செலவு 2155000 எத்தனை யூனிட்டுக்கு 160000 யூனிட்டுகள் 160000 யூனிட் செய்ய 2155000 செலவாகியது எனவே 20000 யூனிட்டுகள் தயார் செய்ய எவ்வளவு செலவாகும் இதுதான் நிலையான பயிர்ச்சி இதிலிருந்து இறுதி கையிருப்பு நீங்கள் வைத்திருப்பது நடப்பு வருஷத்தில் அல்லது நடப்புக் காலத்தில் உற்பத்தி செய்தது அது முந்தைய காலத்தில் உற்பத்தி செய்தது அல்ல இப்போது சந்தையில் விற்பனையை தொடங்கி உள்ளோம் முதலில் 10000 யூனிட்டுகள் சந்தையில் விற்கப்படுகிறது அதன்பின் நடப்பு காலத்தில் செய்யப்படும் உற்பத்தி ஆகிய 160000 யூனிட்டில் இருந்து விற்பனை செய்யப்பட்டது அதிலிருந்து நமக்கு நடப்பு காலத்தில் செய்த உற்பத்தியிலிருந்து இறுதி கையிருப்பு என்பது 20000 யூனிட்டுகள் மொத்த செலவு 2155000 வகுத்தல் 160000 யூனிட்டுகள் இதனை 20 ஆயிரம் யூனிட் வைத்து பெருக்க வேண்டும் அதுதான் இறுதி கையிருப்பு மதிப்பு இந்த எண் உடன் கணக்கீட்டு நமக்கு கிடைத்தது 2015625 இதுதான் நமது உற்பத்தி செலவு நாம் உற்பத்தி செய்தது 150000 யூனிட்டுகள் நாம் விற்றது 150000 யூனிட்டுகள் அதன் மதிப்பு 2015625 எனவே நமது மொத்த லாபம் எவ்வளவு 984375 இதிலிருந்து விற்கும் செலவினை கழிக்கவேண்டும் விற்கும் செலவு என்பது வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் 450000 கூட்டல் 270000 மொத்தம் எவ்வளவு இதிலிருந்து மொத்த லாபத்தை கழித்தால் நமக்கு கிடைப்பது நிகர லாபம் 264375 இதனை வரி செலுத்துவதற்கு முன் உள்ள லாபம் என்று சொல்லலாம் அது 264375 இதன் அர்த்தம் நான் சொல்வது போல் நாம் வியாபார கணக்கை தயார் செய்கிறோம் அதனால் இது வியாபார லாபம் மற்றும் நஷ்ட கணக்குகள் மேலே உள்ள பகுதியில் வருவது வியாபார கணக்கு கீழ்பகுதியில் வருவது லாப நஷ்ட கணக்கு ஜிபி கணக்கிட உடன் அந்த ஜிபி என்பது இங்கே வருகிறது இதனுடைய தொகை 30000 என்று வரும் இங்கே மற்ற மறைமுக செலவுகளை கழிக்கவேண்டும் மறைமுக செலவுகள் அதன்பின் இங்கே கணக்கிட வேண்டியது உதாரணத்திற்கு இந்த மொத்த லாபம் என்கிற 30000 மறைமுக செலவுகள் என்பது 20000 எனவே இப்போது உங்களுடைய நிகரலாபம் என்பது 30000 என்பதல்ல அது நிகர லாபம் என்பது ரூபாய் 10000 நிகரலாபம் 10000 இதுதான் வரவு அறிக்கை அல்லது லாப நஷ்ட கணக்கு அல்லது வியாபாரம் மற்றும் லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கு இப்படி எந்த பெயர் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து அழைக்கலாம் வருமான அறிக்கை இந்த நிறுவனத்துடன் தயார் செய்து அதில் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையில் இரண்டு வகையான செலவுகள் ஆன வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் என்பதில் கவனத்தை செலுத்தி அதிலிருந்து எல்லா வகையான செலவுகளையும் கழித்து மொத்த விற்பனை மதிப்பிலிருந்து நமக்கு கிடைத்த நிகர லாபம் வரி செலுத்துவதற்கு முன் 264375 இப்போது இரண்டாவது அறிக்கைக்கு செல்கிறோம் இங்கே தரப்பட்டுள்ள எல்லா எண்களும் மொத்த நிலைமையில் மொத்த உற்பத்தி என்பது சமம் மொத்த விற்பனை என்பதும் சமம் ஆரம்ப கையிருப்பு மற்றும் இறுதி கையிருப்பும் சமம் ஆனால் இது வரவு அறிக்கை அல்லது வரவு அறிக்கையை மார்ஜினல் காஸ்டிங் முறையில் தயார் செய்திருக்கிறோம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் முறையில் தயார் செய்யும்போது நமக்கு கிடைத்த நிகர லாபம் எவ்வளவு 239375 ஆனால் இங்கே எவ்வளவு லாபம் 264375 இதில் வித்தியாசம் எப்படி வருகிறது இதனுடைய வித்தியாசம் 25000 ரூபாய் இதில் வந்த லாபம் மார்ஜினல் காஸ்டிங் முறையில் 25000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது இப்போது ஏன் இந்த வித்தியாசம் ஏற்பட்டது அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறைக்கும் மார்ஜினல் காஸ்டிங் முறைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை மீண்டும் மேலே சொன்ன விற்பனையில் இருந்து தொடங்குவோம் 150000 யூனிட் அதன் விலை ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் எனவே மொத்தம் 30 லட்சம் ரூபாய் இதிலிருந்து செலவை கழிக்கவேண்டும் இப்போது நுட்பத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது முறை வேறுபடுகிறது நாம் இப்போது மொத்த செலவினை கழிக்கப் போகிறோம் மொத்த செலவு என்பது வேரியபில் காஸ்ட் அதன் பின்னர் உங்களுக்கு ஏற்பட்ட மற்ற செலவுகளை கழிக்கப் போகிறோம் எனவே இப்போது விற்பனை மதிப்பு 30 லட்சம் ரூபாய் மார்ஜினல் காஸ்ட் வேரியபில் காஸ்ட் மட்டும்தான் உற்பத்தியில் எடுத்துக்கொள்கிறோம் ஒரு யூனிட்டின் விலை 15 ரூபாய் வீதம் மொத்தம் 160000 யூனிட்டுக்கு வருவது 1760000 ரூபாய் கூடுதல் வேரியபில் காஸ்ட் என்பது 35000 எனவே இதனுடன் ஆரம்ப கையிருப்பில் வித்தியாசத்தை சேர்த்துக் கொள்கிறோம் அதனுடைய மதிப்பு 110000 அதனுடைய எண் எவ்வளவு 130000 ரூபாய் எனவே ஆரம்ப கையிருப்பு என்பது மார்ஜினல் காஸ்ட் வரும்போது வித்தியாசத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வித்தியாசம் முந்தைய விஷயத்தில் எடுத்துக் கொண்டது போல வரும் மொத்த செலவினை பொறுத்து நாம் கணக்கிடுவது ஆரம்ப கையிருப்பில் மதிப்பு 110000 ரூபாய் முன்பு இருந்தது 130000 ரூபாய் எனவே வித்தியாசம் ரூபாய் இங்கே வருகிறது இப்போது நாம் இறுதி கையிருப்பை மதிப்பீடு செய்யப் போகிறோம் அது வேரியபில் காஸ்ட் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது வேரியபில் காஸ்ட் என்பது 1760000 கூட்டல் 35000 எனவே இது மொத்தம் 1795000 வகுத்தல் 160000 யூனிட்டுகள் என்பது நடப்பு உற்பத்தி எனவே உங்களது இறுதி கையிருப்பில் மதிப்பு 224375 அங்கே நாம் பார்க்கும்போது இறுதி கையிருப்பு என்பது 269375 வந்தது இதனுடைய வித்தியாசம் எத்தனை ஆயிரங்கள் வருகிறது என்று பார்த்தால் அது 45000 ரூபாய் இந்த வித்தியாசம் ஏன் வருகிறது என்றால் நாம் 2 மதிப்புகளையும் அதாவது ஆரம்ப கையிருப்பு மற்றும் வேரியபில் காஸ்ட் இரண்டையும் கணக்கில் எடுக்கிறோம் ஆரம்ப கையிருப்பு மதிப்பு 20000 ரூபாய் குறைந்திருக்கிறது மற்றும் இறுதி கையிருப்பில் மதிப்பு 45000 குறைந்திருக்கிறது எனவே இப்போது வேரியபில் காஸ்ட் வைத்து உற்பத்தி செலவை பார்த்தால் நாம் கணக்கிட்டது 1680625 இதனுடன் இந்த வித்தியாசம் ரூபாய் 150000 விற்கும் விலை வித்தியாசத்தை சேர்க்கிறோம் ஏனென்றால் விற்பனை விலை எவ்வளவு ஆரம்பத்தில் மொத்தம் விற்பனை செலவு என்பதற்கு மொத்தவேரியபில் காஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் எடுத்துக்கொண்டோம் ஆனால் இப்போது வேரியபில் காஸ்ட் மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் 450000 எடுத்திருக்கிறோம் இதனுடன் 1680625 கூட்டினால் வரும் மொத்த விடை 2130625 இந்த புள்ளி வரை நாம் பிக்ஸட் காஸ்ட் என்பதை கழிக்கவில்லை ஆனால் வேரியபில் காஸ்ட் கழித்து இருக்கிறோம் எனவே இதன் வித்தியாசம் என்பது பங்களிப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது பங்களிப்பு எவ்வளவு 869375 மதிப்புள்ள பணம் இந்த பங்களிப்பு தொகையான 869375 ரூபாய் என்பது உங்களது பிக்ஸட் காஸ்ட் எதிர்கொள்வதற்காக ஏனென்றால் பங்களிப்பில் போதுமான அளவு இருக்கிறது உதாரணத்திற்கு இது பிக்ஸட் காஸ்ட் அளவிற்கு சற்று குறைவானது என்றால் நாம் நஷ்ட நிலையில் இருக்கிறோம் ஆனால் இங்கே போதுமான அளவு பங்களிப்பு என்பது இருக்கிறது இதன் அர்த்தம் பிக்ஸட் காஸ்ட் குறைவாக இருக்கிறது உற்பத்தியில் பிக்ஸட் காஸ்ட் என்பது 360000 விற்பனையில் பிக்ஸட் காஸ்ட் என்பது 270000 ரூபாய் என்பது நமக்குத் தரப்பட்டுள்ளது எனவே கடைசியில் மொத்த பிக்ஸட் காஸ்ட் என்பது 630000 ரூபாய் எனவே நிகர லாபம் 869375 கழித்தல் 630000 எனவே இதன் வித்தியாசம் நிகர லாபத்தில் வரி முன்பு 239375 இப்போது பார்த்தோமென்றால் இறுதி கை இருப்பின் மதிப்பை கணக்கிடும்போது மார்ஜினல் காஸ்டிங் மற்றும் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் இரண்டிற்கும் வித்தியாசம் 45000 ரூபாய் ஆனால் மார்ஜினல் காஸ்டிங் முறையில் இறுதி கையிருப்பை குறைவாகத்தான் மதிப்பிடுகிறோம் ஏனென்றால் நீங்கள் வேரியபில் காஸ்ட் அடிப்படையில் மதிப்பிடுகிறீர்கள் எனவே அதேபோன்று ஆரம்ப கையிருப்பை மதிப்பிடும் போது அதையும் வேரியபில் காஸ்ட் வைத்துதான் மதிப்பிடுகிறோம் எனவே இந்த வித்தியாசம் ஆகிய 45000 கடைசியில் 25000 இருக்கிறது ஏனென்றால் 20000 ரூபாயை குறைத்து இருக்கிறோம் ஆரம்பத்தில் ஆரம்ப கையிருப்பை மதிப்பிடும் போது அது 130000 ஆனால் இப்போது அது 110000 அதேபோல் இறுதி கையிருப்பில் ஆரம்பத்தில் 269375 இப்போது 224375 இதன் வித்தியாசம் 20000 என்பது இங்கே பிரதிபலிக்கிறது இதனால் மொத்தம் 45000 கழித்தல் 20000 என்பது லாபத்தில் வித்தியாசமாக நமக்கு காண்பிக்கும் தொகை 25000 ரூபாய் எனவே நிகர லாபம் மார்ஜினல் காஸ்ட் இன் முறையில் குறைவாக வருவதற்கு காரணம் இறுதி கையிருப்பை மதிப்பிடும் முறைதான் பிரச்சனையை உருவாக்குகிறது இறுதியாக நாம் பார்த்தோமென்றால் லாபத்தில் ஏற்படும் வித்யாசமான ரூபாய் 25000 என்பது 264375 கழித்தல் 839375 என்பது அப்சர்ப்ஷன் முறைக்கும் மரிஜினல் காஸ்டிங் முறைக்கும் உள்ள வித்தியாசம் ஏனென்றால் மர்கினல் காஸ்ட்இன் முறையில் பிக்ஸட் காஸ்ட் சேர்க்கப்படுகிறது ஆரம்பம் மற்றும் இறுதி கையிருப்புகளை அப்சர்ப்ஷன் முறையில் சேர்க்கப்படுகிறது எனவே வருமான அறிக்கை வைத்துக்கொண்டு எவ்வாறு மர்கினல் காஸ்டிங் தயார் செய்வது என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதேபோல் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் தயார் செய்தோம் இதனுடைய வித்தியாசத்தை கண்டுகொண்டோம் எனவே இங்கு வேரியபில் காஸ்ட் உடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம் முதலில் மொத்த செலவை பிரித்துவிட்டு அதிலிருந்து வேரியபில் காஸ்ட் பிக்ஸர்ட் பிரித்து மூன்றாவதாக லாபம் என்பதை பார்த்தோம் முதலில் விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் பின்னர் பங்களிப்பு கழித்தல் பிக்ஸட் காஸ்ட் அதன் பின்னர் லாபத்தை கண்டுபிடித்தோம் ஆனால் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் முறையில் இரண்டு படிகள் மொத்த விற்பனை மதிப்பு கழித்தல் மொத்த செலவு வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இரண்டிற்கும் விற்பனையின் உள்ள வித்தியாசம் என்பது மொத்த செலவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதுவே வரிக்கு முந்தைய நிகர லாபம் நீங்கள் இப்போது ஒரிஜினல் காஸ்டிங் மற்றும் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் இடையே உள்ள வித்தியாசத்தை நன்றாகப் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த இரண்டு வழிகளிலும் கணக்கிடும்போது எந்த ஒரு வித்தியாசமான அல்லது கடினமான சந்தை நிலவரங்களை சமாளிக்க உதவும் சந்தையில் கடுமையான போட்டி நிலவும் போது புதிய போட்டியாளர் மிகவும் சக்திவாய்ந்த போட்டியாளர் சந்தைக்குள் நுழைந்து போட்டியை உருவாக்கும்போது அந்த சூழலில் எவ்வாறு தாக்குபிடிப்பது அந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்வது அதிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது என்பதையும் அதுவரை போட்டியாளர் விலை உயர்த்தும் வரை தாக்குபிடிப்பது பற்றி அறிந்து கொண்டோம் இந்த விஷயத்தில் வேரியபில் காஸ்டிங் உபயோகப்படுத்த வேண்டும் அல்லது மார்ஜினல் காஸ்டிங் முறையில் சிலகாலம் இருக்க வேண்டும் அதன்மூலம் நம்மால் குறைந்தது வேரியபில் காஸ்ட் வசூலிக்க முயற்சிக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் கிடைக்கவில்லை என்றால் சில காலத்திற்கு அவற்றை மறந்துவிட வேண்டும் இதனால் லாபம் என்பது நடைபெற்றாலும் சில காலங்களுக்கு காத்திருக்க வேண்டும் ஆனால் முடிந்தவரை வேரியபில் காஸ்ட் உற்பத்திக்கு ஏற்படுவதை மற்றும் விற்பனை மதிப்பை ஏற்படுத்தும் உற்பத்தி அளவிற்காவது இருந்தால் நமது செயல் சுற்று ஓடிக்கொண்டிருக்கும் வேரியபில் காஸ்ட் என்பது பொருள் தொழிலாளர் மற்றும் நேரிடையான மேல்நிலை செலவுகள் இதில் நம்மால் குறைந்த அளவு சந்தையிலிருந்து பெற முடிந்தாலும் உற்பத்தியை சந்தையில் விற்க முடிந்தாலும் அதன் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் என்பதை மூழ்கிய செலவு என்று எடுத்துக்கொண்டு லாபம் ஈட்டுவது தற்காலிகமாக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிலைமை மாறும் போது சந்தையின் நிலைமையும் மாறும் இப்போது அடுத்த பகுதியான மார்ஜினல் காஸ்டிங் பகுதியில் உள்ள வேறு பல கருத்துக்களை கற்றுக் கொள்ளப் போகிறோம் மார்ஜினல் காஸ்டிங் என்பது பலவகையான மேலாண்மை முடிவுகளை எடுப்பதற்கு எவ்வாறு உதவுகிறது நிலையான செலவுகள் என்ற விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல பலவகையான மாறுபாடுகளை அதனுடைய பலவிதமான சூத்திரங்களைக் கொண்டு கணக்கிட வேண்டும் முதலில் நீங்கள் சூத்திரத்தை மனப்பாடம் செய்யவேண்டும் பின்னர் அந்த சூத்திரத்தில் மதிப்புகளை போட வேண்டும் அதன்மூலம் பலவகையான மாறுபாடுகளை உபயோகப்படுத்தி மார்ஜினல் காஸ்டிங் என்பதை ஒரு நுட்பமாக மிகவும் உதவிகரமான நுட்பமாக மேலாண்மை முடிவெடுப்பதில் உபயோகப்படுத்த வேண்டும் பலவகையான பயன்பாடுகளை விதவிதமான சூழல்களில் நான் சொல்லியது போல உபயோகப்படுத்த வேண்டும் இங்கே மார்ஜினல் காஸ்டிங் என்னும் பயன்பாடு பற்றி விவாதித்தோம் போன வகுப்பில் முடிவெடுப்பது பற்றி விற்பனை விலையை நிர்ணயிப்பது வாங்குவதா அல்லது தயாரிப்பதா என்ற முடிவுகள் முக்கியமான அல்லது கட்டுப்படுத்தும் காரணிகள் மேலும் விற்கும் விலையை மாற்றுவதால் ஏற்படும் பாதிப்புகள் இவற்றை பார்த்தோம் இதன்பின் அடிப்படை மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தில் வித்தியாசமான முடிவுகளை வித்தியாசமான சந்தை நிலவரங்கள் எடுப்பதை பற்றி கற்று வருகிறோம் முதலில் மார்ஜினல் காஸ்டிங் இருந்து துவங்குவோம் நான் உங்களுக்கு சொன்னது போல நமது கவனத்தை வேரியபில் காஸ்ட் செலுத்தி அதனுடைய முக்கியமான கருத்தாக வருவது பங்களிப்பு என்று அழைக்கப்படுகிறது பங்களிப்பு என்றால் என்ன நான் சொன்னது போல அடிப்படையில் விற்பனை விலையில் உள்ள வித்தியாசம் கழித்தல் வேரியபில் காஸ்ட் பங்களிப்பை எவ்வாறு கணக்கிடுவது பங்களிப்பு என்பது மூன்று வழிகளில் குறிப்பாக கணக்கிடலாம் அல்லது இரண்டு வழிகளில் கணக்கிடலாம் பங்களிப்பில் இருந்து லாபத்தை கணக்கிட முடியும் முதலில் லாபத்திற்கு நேராக செல்வதற்கு பதிலாக பங்களிப்பை பற்றி பார்ப்போம் முதலில் பங்களிப்பில் இருந்து ஆரம்பிப்போம் அதைப்பற்றி தெளிவாக கற்றுக்கொள்வோம் பங்களிப்பை எவ்வாறு கணக்கிடுவது பங்களிப்பு என்பது விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் என்பது பங்களிப்பு அல்லது நீங்கள் பங்களிப்பை நிலையான செலவு கூட்டல் லாபம் என்று கண்டுபிடிக்கலாம் விற்பனை மற்றும் மார்ஜினல் காஸ்ட் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் அல்லது வேரியபில் காஸ்ட் என்பது பங்களிப்பாகும் பங்களிப்பு என்பது நிலையான செலவையும் கூட்டல் சிறிதளவு லாபத்தையும் எதிர் கொள்ள உதவுவது எனவே இந்த மூன்று விஷயங்களும் இருப்பது பங்களிப்பு உங்களுக்கு பிக்ஸட் காஸ்ட் இருக்கிறது லாப எண் இருக்கிறது கடைசியில் நீங்கள் லாபத்தை அடைகிறீர்கள் மேலும் பங்களிப்பில் இருந்து லாபத்தை பெறுகிறீர்கள் அந்த லாபத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த விஷயங்களான பங்களிப்பு கழித்தல் நிலையான செலவு என்பது லாபம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலில் முக்கியமான கருத்து மார்ஜினல் காஸ்ட் என்பது பங்களிப்பு அல்லது பங்களிப்பை கணக்கிடுவதற்கு கற்றுக்கொள்வது பங்களிப்பை நீங்கள் கணக்கிடுவதற்கு விற்பனை விலையில் இருந்து வேரியபில் காஸ்ட் கழித்துவிட வேண்டும் அல்லது இந்த சூழலில் அது தரப்படவில்லை என்றால் உங்களுக்கு லாபம் என்கிற தகவல் தரப்பட்டிருந்தால் நிலையான செலவு தரப்பட்டிருந்தால் அதை சேர்ப்பது பங்களிப்பிற்கு சமம் ஏனென்றால் அது விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் சமம் அதற்குப் பின்பு நான் இரண்டாவது கருத்தை பற்றி பேசுகிறேன் அது மார்ஜினல் காஸ்டிங் பற்றிய சமானம் இது மிகவும் முக்கியமான சமானம் இதை நீங்கள் தீர்க்க முடியும் என்றால் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியும் இந்த சமானத்திற்கு நான்கு முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதில் 3 விஷயங்கள் ஆவது உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நான்காவது விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்துவிடலாம் மார்ஜினல் காஸ்டிங் சமானம் என்ன அது எஸ் கழித்தல் வி சமம் கூட்டல்அல்லது கழித்தல் பி அல்லது எல் எஸ் என்றால் என்ன எஸ் என்பது விற்பனை வி என்பது வேரியபில் காஸ்ட் எஃப் என்பது பிக்ஸட் காஸ்ட் பி என்பது லாபம் எல் என்பது நஷ்டம் சரி மார்ஜினல் காஸ்டிங் சமானம் என்பது எப்போதும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதில் ஏதாவது 3 தகவல் தரப்பட்டால் அதாவது விற்பனை மதிப்பு என்பது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் லாபம் இதை வைத்து எளிமையாக வேரியபில் காஸ்ட் கண்டுபிடித்துவிடலாம் இப்போது உங்களிடம் விற்பனை வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இருந்தால் லாபத்தை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் அது லாபமா அல்லது நஷ்டமா என்பதை பங்களிப்பின் மூலம் கண்டுபிடித்து விட முடியும் பங்களிப்பு என்பது விற்பனை கழித்தல் வேரியபில் காஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் என்பது பங்களிப்பை விட அதிகமாக இருந்தால் நாம் நஷ்டத்தை சந்திக்கிறோம் அல்லது குறைவாக இருந்தால்அது லாபமாக இருக்கிறது இது மிக மிக முக்கியமான சமானம் இந்த சமாதானத்தில் மார்ஜினல் காஸ்டிங் சமானம் எஸ் கழித்தல் வி சமம் எஃப் கூட்டல் அல்லது கழித்தல் பி அல்லது எல் எனவே இந்த சமானத்தை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளவேண்டும் இது பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் மேலும் ஒரு முக்கியமான கருத்தை விவாதிக்க போகிறேன் அது பி வி ரேஷியோ ப்ராபிட் வால்யூம் ரேஷியோ இது மிக மிக உதவியாக இருக்கிறது முடிவுகளை எடுக்க உதவி செய்கிறது அல்லது எடுத்த முடிவுகளை செயலாக்க அந்த நிறுவனத்திற்கு உதவுகிறது எனவே பி வி ரேஷியோ என்பது என்ன அதனுடைய சூத்திரம் சி வகுத்தல் எஸ் சி என்பது பங்களிப்பு எஸ் என்பது விற்பனை மதிப்பு இந்த பி வி ரேஷியோ என்பது பங்களிப்பு வகுத்தல் விற்பனை என்பது பி வி ரேஷியோ பங்களிப்பு என்பது நிலையான செலவு கூட்டல் லாபம் வகுத்தல் விற்பனை என்பது பங்களிப்பு இதை மற்றொரு வழியில் கணக்கிட்டால் எஸ் கழித்தல் வி சமம் எஸ் இது இதுவும் பி வி ரேஷியோ தான் இதன் மூலம் பங்களிப்பை மாற்றியமைத்து அல்லது 2 பருவ லாபங்கள் வகுத்தல் இரண்டு பருவ விற்பனை வைத்து கண்டுபிடிக்கலாம் பங்களிப்பை மாற்றியமைத்து அல்லது இரண்டு பருவ லாபம் அல்லது விற்பனையில் 2 பருவத்தில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெளிவான விவரம் தரப்படவில்லை எனும்போது அதாவது சி மற்றும் எஸ் இவ்வாறு செய்யலாம் அல்லது நிலையான செலவு அல்லது லாபம் அல்லது வேரியபில் காஸ்ட்அல்லது விற்பனை இதனை வைத்து பி வி ரேஷியோ கணக்கிடலாம் உங்களுக்கு இரு பருவங்களில் உள்ள தகவல் அதாவது பங்களிப்பு மற்றும் லாபம் பற்றிய தகவல் தரப்பட வேண்டும் பங்களிப்பு ஒரு வருடத்தில் உள்ள பங்களிப்பு ஒரு வருடத்தில் விற்பனை அல்லது இரண்டாவது வருடத்தில் விற்பனை இவற்றின் வித்தியாசம் அதாவது முதல் வருடம் வருடத்திலிருந்து இரண்டாவது வருடம் இரண்டையும் எடுத்துக்கொண்டு பங்களிப்பு அல்லது லாபம் மற்றும் விற்பனை இவைகளை கொண்டு பி வி ரேஷியோ என்பதை கணக்கிடலாம் இப்போது இவைகளின் அர்த்தம் என்ன பலதரப்பட்ட சந்தை நிலவரங்கள் வெவ்வேறு போட்டி சூழ்நிலைகள் ஒட்டுமொத்த பி வி ரேஷியோ உடனான சம்பந்தம் இவற்றின் அர்த்தங்களை பார்த்தோம் இதனை அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன்